மனித வள மேலாண்மை பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் இழப்பீடு பற்றி பார்க்கலாம் முந்தய வகுப்பில் நாம் நிறைய விஷயங்களைப் பற்றி முழுமையாக பேசினோம் இப்போது இழப்பீட்டுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் பற்றிப் பார்க்கலாம் நீங்கள் சம்பளத்தை எப்படி தீர்மானிப்பீர்கள் உங்கள் பணியாளர்கள் நிறுவனத்திற்காகச் செலவு செய்யும் நேரம் முயற்சி ஆற்றல் ஆகியவற்றிற்கு ஈடாக அவர்களுக்கு நீங்கள் என்ன வழங்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்கிறீர்கள் இது மிக மிக முக்கியமான தலைப்பு ஆகும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நான் இந்த நாட்களில் உங்களுடன் ஆன்லைனில் லைவ்வாக வருவேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னிடம் அதைக் கேட்கலாம் இப்போது நான் இரண்டு புத்தகங்களை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் முதலாவதாக காசியோவின் மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் புரடக்ட்டிவிட்டி குவாலிட்டி ஆஃப் வொர்க் லைஃப் ப்ராஃபிட்ஸ் என்ற புத்தகம் இது தான் நம்முடைய பாடப்புத்தகமாகவும் இருக்கிறது நம்மைப் போலவே இது பல இடங்களில் பாடப் புத்தகமாக இருக்கிறது இரண்டாவதாக கோமஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற இந்த பாடப்புத்தகத்தையும் நான் குறிப்பிட்டுள்ளேன் இதன் ஏழாவது பதிப்பு என்னிடம் இருக்கிறது இது 2012 இல் வெளியிடப்பட்டது இதற்கு பிந்தய பதிப்பு உங்களிடம் இருந்தால் அது உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் இழப்பீடு என்றால் என்ன முதலில் நாம் சில அடிப்படை சொற்களைப்பற்றி பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அது எதைக் குறிக்கின்றன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் நாம் மொத்த இழப்பீடு என்றால் என்ன என்பது பற்றிப்பார்க்கலாம் இப்போது மொத்த இழப்பீடு என்பது அடிப்படை இழப்பீடு உங்கள் சம்பளம் அல்லது ஊக்க ஊதியத்தொகை மற்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளைக் குறிக்கிறது உங்களில் அரசுத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அடிப்படை ஊதியம் என்றால் என்ன என்பது பற்றித் தெரிந்திருக்கும் அடிப்படை ஊதியம் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தையைப் பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேலும் அதனுடன் கூடுதலாக ஏதாவது இருந்தால் இதன் சதவீதத்தில் கணக்கிடப்படும் இப்போது சில அரசு நிறுவனங்களில் தர ஊதியம் என்ற கருத்தும் எங்களிடம் உள்ளது மேலும் அது அடிப்படை ஊதியத்தின் அடுக்குகளை அடிப்படையாகக் கொண்டது உங்கள் வீட்டு வாடகை அலவன்ஸ் ட்ராவல் அலவன்ஸ் டெலிஃபோன் அலவன்ஸ் போன்றவை ஆகும் இவை அனைத்தும் உங்கள் அடிப்படை ஊதியத்தின் சதவீதத்தில் இருக்கும் சில நேரங்களில் இந்த சதவீதம் அதாவது வீட்டு வாடகை அலவன்ஸ் பொதுவாக உங்கள் அடிப்படை ஊதியத்தின் சதவீதத்தில் இருக்கும் அத்துடன் அது நகரத்திற்கு நகரம் மாறுபடும் அந்த நகரத்தின் விலைவாசிக்கு தகுந்தார் போல மாறுபடும் எடுத்துக்காட்டாக டெல்லி பம்பாய் அல்லது பெங்களூர் போன்ற மிக விலைவாசி அதிகமாக இருக்கும் நகரத்தில் வீட்டு வாடகை அலவன்ஸ் ஆனது கரக்பூர் அல்லது மேற்கு வங்கத்தில் புருலியா அல்லது இமாச்சலப்பிரதேசத்தில் தர்மஷாலா அல்லது ஹமீர்பூர் அல்லது பிலாஸ்பூர் போன்ற நகரங்கள் அல்லது அதாவது இதுபோன்ற சில சிறிய நகரங்களில் வசிப்பவர்களுக்கான வீட்டு வாடகை அலவன்ஸை விடக்கூடுதலாக இருக்கும் எனவே இங்குக்கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அடிப்படை ஊதியம் எனப்படும் அடிப்படை சம்பளத்தில் இருந்து தான் இது கணக்கிடப்படுகிறது இரண்டாவதாக ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை என்பது நல்ல செயல்திறனுக்காக ஊழியர்களுக்கு வெகுமதி அளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் ஆகும் உதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒன்றை சிறப்பாகச்செய்யும் போது அதாவது இந்த விஷயங்கள் முன்னரே வரையறுக்கப்பட்டுள்ளன கல்வியாளர்கள் IIT போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் நிச்சயமாக IIT கரக்பூரில் இதுபோன்ற எந்த திட்டமும் கிடையாது ஆனால் IIM களின் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவியு அல்லது ஸ்லோன் மேனேஜ்மென்ட் ரிவியூ போன்ற ஒரு நல்ல பத்திரிகையில் அல்லது உலகில் இதுபோன்ற சிறந்த மதிப்பீடு செய்யப்பட்ட பத்திரிகை ஒன்றில் உங்களைப் பற்றி வெளிவந்தால் உங்கள் விதிவிலக்கான செயல்திறனுக்காக வெகுமதியாக கூடுதல் தொகை உங்களுக்கு வழங்கப்படுகிறது அது போலவே சில நிறுவனங்கள் உதாரணமாக மருந்துத் துறை ட்ராவல் துறையை குறிப்பிடலாம் அவை உங்களுக்கு ஒரு பேக்கேஜைக் கொடுக்கும் இது தான் ஊக்கத்தொகை ஊதியம் ஆகும் நீங்கள் கூடுதலாகச் செய்த விற்பனை கூடுதல் வாடிக்கையாளர்களை நிறுவனத்திற்காகக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் நிறுவனம் அதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அளிக்கும் அது ஏதாவது ஒரு சதவீதமாகக்கூட இருக்கலாம் அதை அவர்கள் உங்களிடம் முன்பே சொல்லி விடுவார்கள் உங்களுக்கு வழங்கும் இவை அனைத்தும் ஊக்கத்தொகை ஊதியம் எனப்படும் இவை உங்கள் அடிப்படை ஊதியத்தின் சதவீதமாகக் கணக்கிடப்படுகின்றன மேலும் இந்த திட்டங்கள் குறிப்பாக பணியாளர்கள் அவர்களுடன் வேலை பார்க்கும் சக பணியாளர்களை விட சிறப்பாகச் செயல்படும் போது அவர்களுக்கு வெகுமதி அளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போது மூன்றாவதாக நாம் நன்மைகள் அல்லது மறைமுக இழப்பீடு என்பதைப் பற்றி பார்க்க போகிறோம் பணியாளரின் வாழக்கையில் வசதியின் அளவை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கூடுதல் திட்டங்கள் இவை இது வேலையைச் சார்ந்ததாக இருக்காது இந்த சொல்லுக்கான விளக்கமாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன் அவை உங்கள் வேலையை தாண்டி வாழ்க்கைக்கு அப்பாலும் உங்களுக்கு வசதியை ஏற்படுத்தித்தருகிறது இதில் சுகாதார காப்பீடு அடங்கும் அவற்றில் நம்மிடம் இருக்கும் LTC என்ற ஒன்று இருக்கிறது அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் வழங்குவது போல இருக்கும் ஒரு நிறுவனத்தின் பணியாளராக உங்களுடைய ஆறுதல் நிலைகளை மேம்படுத்தும் கூடுதல் விஷயங்கள் இவை ஏனெனில் முதல் சில விரிவுரைகளில் நாம் ஏற்கனவே இதைப் பற்றிப் பேசி இருக்கிறோம் ஒரு மனிதன் ஒரு நிறுவனத்தின் அவுட்புட்டிற்கான ஆதாரம் மட்டும் கிடையாது அவன் ஒரு உணர்வுகள் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் நானும் ஒரு மனிதன் தான் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது எனக்கு சொந்தங்கள் உள்ளன எனக்கு உடல்நலத் தேவைகள் உள்ளன நான் ஒவ்வொரு இரவும் தூங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை முடிந்த பிறகு நான் ஓய்வெடுக்க வேண்டும் அது போல எனக்கு விடுமுறையும் வேண்டும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் நிறுவனத்துடன் சேர்ந்த நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் நிறுவனத்திற்குள் செல்லும் போது அவர்கள் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நம்மைக் கவனித்துக் கொள்கிறார்கள் நாம் செய்யும் வேலைக்கு அவர்கள் ஈடு செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் பணியாளர்களின் வேலைக்கு அப்பால் இருக்கும் பக்கத்தையும் முயற்சித்து கவனித்துக் கொள்கிறார்கள் அதற்கு அவர்கள் சலுகைகள் வழங்குகிறார்கள் உங்களிடம் க்ரீச்ச்கள் பள்ளிகள் ஆகியவை இருக்கலாம் டெல்லியில் உள்ள பள்ளிகளின் மேனேஜ்மெண்ட் கோட்டாப் பற்றி பெரிய சர்ச்சை இருக்கிறது இது தவறாகப் பயன்படுத்தப்படலாம் அதாவது இவை அனைத்தும்வெறும் சலுகைகள் மட்டுமே அதாவது இவை நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் அது உங்களைக் கவனித்துக்கொள்வதற்கு உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் பிற வேலையற்ற தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் கவனிக்கவும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதற்கு பெர்குசைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அல்லது பொதுவாக இது மேற்படிகள் என்று அழைக்கப்படுகின்றன நிறுவனத்தில் சில சிறப்பு அந்தஸ்துடன் பணியாளர்களுக்கு இது கிடைக்கிறது மேலும் இது நேரடியாக மேனேஜ்மெண்ட் கோட்டா வணிகத்துடன் தொடர்புடையது எனவே நீங்கள் பள்ளியின் நிர்வாகக் குழுவின் ஒரு அங்கமாக இருந்தால் எடுத்துக்காட்டாக உங்கள் குழந்தை அல்லது உங்களுக்குத் தெரிந்த யாரோ அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வமுள்ள யாரோ ஒருவர் கூட்டத்துடன் சேர்ந்து காத்துக் கொண்டிருக்காமல் போட்டியிடாமல் உள்ளே செல்லலாம் எனவே உங்களுக்கு ஒரு சிறப்புச் சலுகை வழங்கப்படும் உங்களிடம் சில சிறப்பு இட ஒதுக்கீடு இருக்கும் மற்றவர்கள் ஐயோ இவர் முந்தி செல்கிறாரே என்று நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நிறுவனத்திற்காக உழைக்கிறீர்கள் அதனால் தான் நிறுவனம் உங்களுக்கு இந்த சலுகைகளை வழங்குகிறது உதாரணமாக சேவைத் துறையில் அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டலில் பணிபுரிகிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மதிய உணவுகள் அல்லது இரவு உணவுகள் உங்களுக்கு இலவசமாக அனுமதிக்கப்படலாம் அல்லது ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்களுக்கு நீங்கள் ஹோட்டலில் தங்க அனுமதிக்கப்படலாம் அல்லது நீங்கள் பயணத் துறையில் இருந்தால் விமான நிறுவனங்கள் அல்லது ரயில்வேயில் இலவசமாகப் பயணிக்கக் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாஸ்கள் அல்லது டிக்கெட்டுகள் உங்களுக்கு வழங்கப்படலாம் எனவே இவை அனைத்தும் பெர்குசைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் நிறுவனத்தில் இருக்கும் மற்றவர்களை விட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பு ஸ்டேட்டஸ் இருக்கிறது அதனால் உங்களுடைய ஸ்டேட்டஸில் இல்லாதவர்களுக்கு உங்களுக்குக் கிடைக்கும் இந்த சலுகைகளும் மேற்படிகளும் கிடைக்காது இழப்பீட்டு முறையை எவ்வாறு வடிவமைப்பது இதில் சில சவால்கள் உள்ளன பணியாளர்கள் நமக்காகச் செய்யும் வேலைக்கு ஈடு செய்வதற்காக ஒரு சிஸ்டத்தை வடிவமைப்பதைப் பற்றி நாம் சிந்திக்கும் போது அதனுடன் தொடர்புடைய சில சவால்கள் உள்ளன இப்போது இந்த சவால்கள் என்னவென்று பார்க்கலாம் நாம் நம்முடைய பணியாளர்களுக்ககுச் சிறந்ததை வழங்க விரும்புகிறோம் அப்போது தான் அவர்களும் நமக்கு சிறந்த அவுட்புட்டை வழங்குவார்கள் நாங்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள விரும்புகிறோம் அவர்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவர்கள் வசதியாக உணர வேண்டும் அப்போது தான் அவர்களால் சிறப்பான உற்பத்தியை அளிக்கமுடியும் அப்போது தான் நிறுவனத்திற்கு பலன் கிடைக்கும் அதனால் அவர்களை நாம் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் நாம் அவர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்குகிறோம் இது ஒரு சுழற்சி நாம் அவர்களை நன்றாக நடத்தினால் அவர்களும் நம்முடன் பணியாற்ற விரும்புவார்கள் அவர்கள் நம்முடைய நிறுவனத்திலேயே நீடித்து இருக்க விரும்புவார்கள் இதன் மூலம் அவர்களின் சிறந்த அவுட்புட் நமக்குக் கிடைக்கும் இது நிறுவனத்திற்கு மதிப்பைச் சேர்க்கிறது உங்கள் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறார்கள் இது அதிக வருவாயைக் கொண்டுவருகிறது அந்த வருவாயை உங்கள் பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள் மேலும் அவர்கள் தாங்கள் நன்றாக வேலை செய்ததாக அவர்கள் நிறுவனத்திற்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது மனத் திருப்தி அடைகிறார்கள் எனவே அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது எனவே அவர்களின் அர்ப்பணிப்பு அதிகரிக்கிறது எனவே நாம் நம்முடைய பணியாளர்களுக்குச் சிறந்த அடிப்படை சம்பளத்தைக் கொடுக்க விரும்புகிறோம் அவர்களுக்கு நன்மைகளை வழங்க விரும்புகிறோம் எதுவாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு வழங்க முடியும் நாங்கள் அவர்களின் குடும்பங்களை அவர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக டாடாஸ் போன்ற இந்த கூட்டு நிறுவனங்கள் அல்லது இது போன்ற நிறுவனங்கள் தங்களின் பணியாளர்களுக்காக தொழில்துறை நகரங்களை உருவாக்கி இருக்கிறது அவை வெவ்வேறு இடங்களில் தங்கள் சமூகங்களைக் கொண்டுள்ளன மேலும் அவர்களுக்கென்று சொந்த பள்ளி சொந்த மருத்துவமனை சொந்த கிளப் சொந்த சமூக அமைப்புகளை கொண்டிருக்கிறது இந்திய ராணுவம் அல்லது இந்திய ரயில்வே சிவில் சர்வீசஸ் போன்றவற்றில் கூட இது போன்ற சலுகைகள் வழங்கப்படுகிறது எனவே தங்களுக்கென்று சொந்த கிளப்புகளைக் கொண்ட துணை ராணுவப் படைகள் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் நிறுவனத்துடனான உங்கள் பிணைப்பை மேம்படுத்துகின்றன எனவே நாம் பணியாளர்களுக்கு பல விஷயங்களைக் கொடுக்க விரும்புகிறோம் அதாவது அவர்களுக்குப் பலவிதமான ஊதியம் ஊக்கத்தொகைகள் மற்றும் நன்மைகளைக் கொடுக்க விரும்புகிறோம் அது மிகவும் சிக்கலானது எனவே இந்த ஊக்க அமைப்புகளை நிறுவனத்தின் அடிப்படை நோக்கம் மற்றும் குறிக்கோளுடன் சீரமைக்க விரும்புகிறோம் எனவே இந்த விஷயங்களை வழங்குவதில் நாம் அதன் எல்லைக்குச் சென்று விடவும் கூடாது ஆனால் நாம் பணியாளர்களுக்கு இழப்பீடும் வழங்க விரும்புகிறோம் அதேசமயம் நாமும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறோம் நாமும் லாபம் சம்பாதிக்க விரும்புகிறோம் நாம் அனைவரும் ஹெடோனிஸ்டிக் உயிரினங்கள் அதாவது ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை அளிப்பதற்காக இருக்கிறோம் நிறுவனங்களின் நிலையில் இருந்து பார்க்கும் போது அவை ஹேடோனிஸ்டிக் ஆகும் ஹெடோனிஸ்டிக் மூலம் அதாவது சுய சேவை அது சுயநலம் கிடையாது அவர்கள் வேறு யாரையாவது கவனித்துக்கொள்வதற்கு முன்பு தங்கள் சொந்தங்களை கவனித்துக் கொள்ளவே விரும்புவார்கள் எனவே நாம் அனைவரும் ஹேடோனிஸ்டிக் மேலும் நம்மை நாமே கவனித்து கொள்ள முயற்சிக்கிறோம் எனவே நாங்கள் எதைச் செய்தாலும் நம்முடைய நிறுவனத்தின் அடிப்படை நோக்கங்களுடன் நாம் சீரமைக்க வேண்டும் மேலும் நாம் பலவிதமான விஷயங்களை வழங்க விரும்பினால் அது மிகவும் கடினமாகிவிடும் உதாரணமாக முந்தைய விரிவுரைகள் ஒன்றில் நாங்கள் பேசிய ஒரு பயிற்சி முரண்பாடு உள்ளது இது நம்முடைய பணியாளர்களுக்குப் பயிற்சி அளிக்கும் போது அது குறிப்பாக அவர்களுக்கு அது மிகவும் பிரகாசமாக இருக்கும் அது சவாலை அனுபவிக்கும் பயிற்சியாகவும் இருக்கும் எனவே நாங்கள் இந்த ஊழியர்களுக்குப் பயிற்சி அளிக்கிறோம் அதனால் அவர்கள் அந்த சவாலை எடுத்துக்கொள்கிறார்கள் அதன் பின்னர் அவர்கள் ஒருவேளை நம்முடைய போட்டியாளர்களால் வேலைக்கு அமர்த்தப்படலாம் எனவே நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் பயிற்சியின் பலனை நாம் பெற வேண்டும் என்றால் நிறுவனம் அவர்களை ஒரு பத்திரத்தில் கையெழுத்திடச் சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஒரு MBA பட்டதாரி தேவைப்பட்டால் நீங்கள் அவர்களுக்குக் கட்டணம் செலுத்தி அவர்களைப் படிக்க வைப்பதாக சொல்லாம் இதன் மூலம் நிறுவனத்திற்கு ஒரு MBA பட்டதாரி கிடைப்பார் இதன் மூலம் நிறுவனம் சிறப்பாகச் செயல்படும் ஆனால் நீங்கள் பட்டம் பெற்ற பிறகு நீங்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேற விரும்பினால் நிறுவ்நாம் உங்களுக்குச் செலவழித்த பணத்தைத் திருப்பிச் செலுத்துங்கள் நீங்கள் பணத்தை திருப்பிச் செலுத்தவேண்டும் இதன் மூலம் நீங்கள் செய்யும் வேலைக்காக நிறுவனத்திற்கு லாபம் கிடைக்கும் உங்கள் வேலையால் நீங்கள் ஈட்டும் லாபத்தின் மூலம் உங்கள் கல்விக்காக நிறுவனம் உங்களுக்குச் செலவு செய்த பணம் ஈடுகட்டப் படும் அது அவ்வளவு எளிதான ஒன்று ஆகும் இது ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு ஆகும் எனவே நாம் என்ன செய்தாலும் நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களுடன் நாம் சீரமைக்க வேண்டும் சலுகைகளை வழங்குவதற்கான மற்ற சவால் பலவிதமான ஊதிய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் ஆகும் அவை ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் அது நிறுவனத்தின் தனித்துவமான பண்புகள் மற்றும் சூழலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் இப்போது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அல்லது சுரங்க நடவடிக்கைகள் அல்லது உற்பத்தித் துறை ஆகியவற்றைக் கையாளும் நிறுவனங்கள் அனைத்தும் நகரங்களிலிருந்து விலகி இருக்கும் எனவே அவர்களுக்குத் தனிப்பட்ட தேவைகள் உள்ளன அவர்களின் ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட தேவைகள் உள்ளன இப்போது சுரங்கத் தொழிலாளர்கள் எடுத்துக்காட்டாக சுரங்கங்களுக்குள் செல்லும் மக்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படும் ஏனெனில் அங்கு உற்பத்தியாகும் வாயுக்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை சுரங்கங்களிலிருந்து வெளிப்படும் வாயுக்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை என்று உங்களுக்கேத் தெரியும் பூமியில் துளையிடும் போது அதிலிருந்து வரும் தூசி உங்கள் நுரையீரலுக்குள் சென்று உங்கள் ஆரோக்கியத்தைச் சேதப்படுத்துகிறது எனவே அவர்களுக்கு ஒரு டிஸ்பென்சரி அல்லது ஹாஸ்பிடல் இருக்க வேண்டும் இதில் சுவாசக் கோளாறுகளை சரி செய்யும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்க வேண்டும் எனவே அவர்களின் தேவைகள் மிகவும் குறிப்பிடதக்கவையாக இருக்கும் எனவே இந்த மக்களுக்கு நாம் எதைக் கொடுத்தாலும் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழலுடன் அது ஒத்துப்போக வேண்டும் நாம் அவர்களுக்கு இப்போது நிச்சயமாக கடினமான தொப்பிகளை அணிய வேண்டும் என்று கட்டாயமாக கூற வேண்டும் இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்குச் சுகாதார நன்மைகளை அளிக்க வேண்டும் நாம் அவர்களையும் கவனித்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவே ஒரு சுரங்கத் தொழிலாளரின் ஆரோக்கியத்திற்காக நாம் அதிகமாக செலவிடுவோம் நாம் ஒரு சுரங்க தொழில் நிறுவனத்தில் வேலை செய்தால் பணியாளர்கள் விடுமுறைக்கு மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதை விட ஆரோக்கியத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டும் அதற்காக நாம் அவர்களுக்கு விடுமுறைக் கால நன்மைகளை அளிக்க வேண்டாம் என்று கூறவில்லை ஆனால் சுகாதார பிரச்சினைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஈடுசெய்ய வேண்டும் எனவே தான் இது போன்ற தொழிற்சாலைகளை நாம் நகரத்திலிருந்து விலகிக் கட்டமைக்கிறோம் அவர்களின் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிகளில் கல்வி கிடைப்பதை நாம் தான் உறுதி செய்ய வேண்டும் அது போல அவர்களின் துணைவர்களுக்கு வேலை செய்ய ஒரு இடம் இருப்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்தலாம் இதனால் இந்த பணியாளர்கள் மீண்டும் எந்த தயக்கமும் இல்லாமல் பணிக்கு வருவார்கள் அங்கு வருபவர்கள் தவிர அவர்களுக்கு நாம் இரண்டு திட்டத்தையும் அளிக்கலாம் அவர்கள் தங்கள் துணைவிகள் நிறுவனத்திற்கு வருவதை விரும்பவில்லை அல்லது அவர்களின் துணைவிகளுக்கு வேறு ஏதாவது வேலை அளிக்க வேண்டும் என்ற அவர்களின் கருத்தை முதலில் நாம் கேட்டு உறுதிப்படுத்த வேண்டும் இதை நான் இராணுவத்தில் பார்த்திருக்கிறேன் மற்றவற்றில் இது போல ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு உறுதியாகத் தெரியாது இந்திய ராணுவத்தில் குறிப்பாக அதிகாரிகளின் மனைவிகளுக்கு தகுதி இருந்தால் அவர்கள் மத்திய பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் இது இராணுவத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அவர்களின் தேவையும் எளிதாக நிறைவேறி விடும் அவர்களை நாம் எளிதாக பணிக்கு அமர்த்த முடியும் வழங்கப்பட்டால் அவர்கள் மற்ற எல்லா காரணங்களிலும் தகுதி பெறுகிறார்கள் இது தான் ஒரு எழுதப்படாத விதி மேற்கோள் காட்டப்படக்கூடாது ஆனால் அது பொதுத் தகவல் எனவே இதை இந்த போர்ட்டலின் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே நாம் ஊக்க முறைகளை உருவாக்க வேண்டும் எனவே அவர்கள் நிறுவனத்தின் தேவைகளுக்கும் ஏற்ப சேவை செய்கிறார்கள் இப்போது நாம் விகிதப் பங்குகளை எவ்வாறு மதிப்பிடுவது விகிதப் பங்கு என்றால் என்ன முதலில் அதைப் பற்றிப் பார்க்கலாம் விகிதப் பங்கு என்றால் நேர்மையின் ஒரு உணர்வு ஆகும் விகிதப்பங்கு என்பது பணியாளர்களுக்கு நியாயமாக இருப்பது ஆகும் விகிதப்பங்கு என்றால் எனது நிறுவனத்திலிருந்து நான் பெறும் உள்ளீடு இது என்னுடைய வேலைக்குச் சமமாக அல்லது நியாயமானது என்று நான் உணர்கிறேன் எனவே பல்வேறு வகையான விகிதப் பங்குகள் இருக்கிறது அதில் முதலாவதாக உள் விகிதப்பங்கு உள்ளது தனிப்பட்ட வேலைகளின் ஒப்பீட்டு மதிப்பின் அடிப்படையில் ஒரு நிறுவனத்திற்கு உள் விகிதப்பங்கு மதிப்பிடப்படுகிறது மேலும் ஊதிய விகிதங்களின் அடிப்படையில் இது மதிப்பீடு செய்யப்படுகிறது உள்ளக சமபங்கு என்பதை மிக எளிமையான சொற்களில் கூற வேண்டும் என்றால் ஒரு நிறுவனத்தில் பணியில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பவர்களின் அவுட்புட் என்பது A என்று வைத்துக் கொண்டால் அதே தகுதிகள் மற்றும் பயிற்சியுடன் இருக்கும் மற்றொரு நபர் அதே அளவு அவுட்புட்டை கொண்டிருந்தால் அதே அளவு சம்பளத்தையும் சலுகைகளையும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கொண்டிருக்கலாம் அது உள்ளக சமபங்கு என்று அழைக்கப்படுகிறது நான் இங்கே உதவி பேராசிரியர் எனக்கு x அளவு சம்பளம் இன்னொரு உதவி பேராசிரியர் என்னைப் போலவே நான் பணியில் சேர்ந்த அதே கால கட்டத்தில் பணியில் சேர்ந்தவர் நான் செய்யும் அதே வேலையை செய்கிறார் அவரும் நான் வாங்கும் அதே x அளவு சம்பளமும் நன்மைகளும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நபர் என்னை விடக் குறைவாக சம்பாதித்தால் அது எனக்கு சங்கடமாக இருக்கும் அந்த நபர் என்னை விட அதிகமாக சம்பாதித்தால் அதுவும் எனக்குச் சங்கடமாக இருக்கும் இது தான் உள்ளக சமபங்கு எனப்படும் என்னைப் போலவே அதே வகையான குணாதிசயங்கள் வேலை தொடர்பான திறன்கள் மற்றும் வெளியீடு ஆகியவற்றைக் கொண்ட நம் சக பணியாளர்களுடன் நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் அடுத்தது வெளிப்புற சமபங்கு வெளிப்புற சமபங்கு என்பது நிறுவனத்திற்கு வெளியே போட்டி சந்தை விகிதங்களை குறிக்கிறது இதற்கு உதாரணமாக கல்வியாளர்களை குறிப்பிடலாம் எனது சம்பளத்தையும் சலுகைகளையும் ஒரே அமைப்பில் உள்ள எனது சகாக்களுடன் மட்டுமே ஒப்பிடுவது இல்லை இதேபோன்ற மற்றொரு நிறுவனத்தில் பணியாற்றும் எனது சகாக்களுடன் எனது சம்பளத்தையும் சலுகைகளையும் ஒப்பிட்டுப் பார்ப்பேன் பிற உதவி பேராசிரியர்களுடன் அதாவது மற்ற IIT களில் இருப்பவர்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் என்பதை நான் பார்க்க நினைக்கலாம் அதாவது நான் x ஆண்டில் சேர்ந்தேன் இது எனது சம்பளம் இந்த சலுகைகள் அனைத்தும் எனக்கு கிடைக்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது நாம் இருவரும் ஒரே டிகிரி முடித்திருக்கிறோம் ஒரே ஆண்டில் பணியில் சேர்ந்திருக்கிறோம் ஒப்பிடக்கூடிய ஒரு நிறுவனத்தால் நாம் பணியமர்த்தப்பட்டுள்ளோம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்கள் மேலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன சம்பளம் வழங்கப்படுகிறது அது நியாயமா இல்லையா என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே நாம் வெளியே செல்லும் போது இது போன்ற நிறையக் குழப்பங்கள் ஏன் ஏற்படுகிறது நிறைய பணியாளர்கள் நான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு இது போன்ற சலுகைகள் கிடைக்கிறது என்று கூறும் போது உங்களுக்கு நமக்கு ஏன் அது கிடைக்கவில்லை என்று தோன்றலாம் எனவே இந்த தனிப்பட்ட சமபங்கு என்பது ஒரே மாதிரியான வேலை செய்யும் மற்ற நபர்களுடன் ஒப்பிடும் போது அவர்களைப் போல நம்முடைய ஊதியமும் நியாயமானதா என்று ஒப்பிட்டு பார்ப்பார்கள் இப்போது தனிப்பட்ட சமபங்கு என்பது உள் அல்லது வெளிப்புற சமபங்கு அடிப்படையில் இருக்கலாம் எனவே இவை சில வார்த்தைகளை பற்றி நாம் பார்க்கலாம் முதலில் நியாயமான ஊதியம் நியாயமான ஊதியம் என்றால் என்ன என்பது பற்றி நாம் பார்த்தால் சமபங்கு மதிப்பீடு எனப்படும் அதாவது நியாயமான ஊதியம் என்பது எனக்குப் புரிந்த வகையில் எனது திருப்தி நான் எதைப் பெறுகிறேன் எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு மதிப்புக்குரியவன் ஊழியர்களை நாம் பொதுவாகச் சமமாக கருத வேண்டும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை எவ்வாறு தீர்மானிப்பது ஒவ்வொரு தனிநபரும் தாங்கள் செய்யும் பணிக்கு ஏற்ப தங்களுக்கு நியாயமான வருவாய் கிடைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை செலவழித்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு அவுட்புட் நமக்குக் கிடைக்கும் அதற்கு நமக்கு x அளவு ஊதியம் கிடைக்கும் அதுவே வேலைக்கு சமமான ஊதியம் என்று நான் நினைக்கிறேன் இவை அனைத்தும் சமூக ஒப்பீடு என்ற கருத்தை உள்ளடக்கியது அங்கு ஊழியர்கள் தங்களின் சமமான வருவாய் என்னவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் அவர்களின் இன்புட் மற்றும் அவுட்புட்களை ஒப்பிட்டுப் பார்த்த பிறகு அவர்களுடைய சகாக்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் ஒப்பிடலாம் எனவே மதிப்பிடுவதற்கு என்னுடைய தரநிலைகள் மட்டுமல்ல எனக்கு எது நியாயமானது என்பதை நான் என்னுடைய சகாக்களுடன் ஒப்பிட்டுப் பார்த்து கொள்கிறேன் இது நான் உங்களிடம் சொன்னதை மீண்டும் மீண்டும் கூறுகிறது தங்களை ஒரு சமத்துவமற்ற சூழ்நிலையில் இருப்பதாக உணரும் ஊழியர்கள் அந்த ஏற்றத்தாழ்வைக் குறைக்க முற்படுவார்கள் என்று கோட்பாடுகள் கருதுகின்றன இது பற்றிய பகிர்ந்தளிக்கும் கொள்கையைப் பற்றி நாம் இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கலாம் ஆனால் நான் செய்யும் வேலையை விட எனக்கு அதிகமாக ஊதியம் கிடைப்பதாக அல்லது அதை விட எனக்கு குறைவாக சம்பளம் கிடைப்பதாக நான் நினைக்கலாம் அதை சமன் செய்ய நான் எனது தரப்பிலிருந்து ஏதாவது செய்ய முயற்சி செய்வேன் எனவே நான் குறைவாக சம்பளம் பெற்றால் அதற்காகக் குறைவாக வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அதனால் நான் என்னுடைய வேலையை முடிந்தவரை குறைத்துக் கொள்ள விரும்புவதாக நினைப்பேன் அதுவே நம் உள்ளார்ந்த உணர்வு நானும் அதே அளவு ஊதியம் பெறும்போது நான் மட்டும் ஏன் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் நான் என்னால் முடிந்த வரை குறைவாகச் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அல்லது நான் கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு பெரிதாக எந்த வித்தியாசமும் ஏற்படப் போவது கிடையாது எனவே நான் அதிகமாக வேலை செய்ய வேண்டாம் என்று எனது வேலையைக் குறைத்துக் கொள்ள நினைப்பேன் அல்லது மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது எனது ஊதியம் குறைவாக இருந்தால் எனது சக பணியாளர்கள் செய்யும் அதே அளவு வேளையில் அதே அளவு சம்பளம் கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து அதன்படி எனது வொர்கிங் ஸ்டைலை சரிசெய்து கொள்வேன் இழப்பீட்டுத் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான வரைமுறைகள் இழப்பீட்டுத் திட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது நம்மிடம் உள் மற்றும் வெளிப்புற சமபங்கு மற்றும் நிலையான மற்றும் மாறக்கூடிய ஊதியம் போன்ற திட்டங்கள் இருக்கிறது இது போல நம்மிடம் பல்வேறு வழிகள் இருக்கிறது இதை வைத்து நாம் இழப்பீட்டுத் திட்டத்தை உருவாக்குகிறோம் உள் மற்றும் வெளிப்புற சமத்துவத்தை நாம் நிறுவ விரும்புகிறோமா இல்லையா வேண்டுமா வேண்டுமா சமபங்கு என்ற கருத்தை நாம் எவ்வாறு எப்படி சமப்படுத்த விரும்புகிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் எனவே நம்முடைய பணியாளர்கள் இதை உணர்ந்து கொண்டால் அவர்கள் நியாயமான முறையில் நடத்தப்படுகிறார்கள் நாங்கள் எந்த அளவு நிலையான ஊதியத்தைக் கொடுக்க விரும்புகிறோம் எந்த அளவு மாற்றியமைக்கக்கூடிய ஊதியத்தை கொடுக்க விரும்புகிறோம் அவர்களுக்கான இழப்பீடு மாதந்தோறும் வழங்கப்படுமா அல்லது அது செயல்திறன் மற்றும் நிறுவனத்தின் இலாபங்கள் போன்ற முன் நிறுவப்பட்ட அளவுகோல்கள் அடிப்படையில் வழங்கப்படுமா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் கமிஷன்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்கப் போகிறோமா போன்ற இந்த விஷயங்களை நாம் முடிவு செய்து நாம் கண்டறிய வேண்டும் எனவே இந்த காரணிகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் செயல்திறனுக்கு மாறாக உறுப்பினர்கள் பற்றி பார்க்கலாம் அவர்களின் செயல்திறனால் நிறுவனத்திற்கு முன்னேற்றம் ஏற்படுமா அல்லது ஏற்படாதா என்று பார்க்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான செயல்களைச் செய்து முடித்தால் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அல்லது நீங்கள் நிறுவனத்தில் பல ஆண்டுகள் கழித்திருக்கிறீர்கள் உங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் முன்னேறி சென்றால் உங்கள் சம்பளமும் தானாகவே அதிகரிக்கும் அடுத்ததாக நாம் வேலை மற்றும் தனிப்பட்ட ஊதியத்தைப் பற்றி பார்க்கலாம் இதற்கான இழப்பீடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேலையை நிறுவனம் எவ்வாறு மதிப்பிடுகிறது அல்லது ஒரு ஊழியர் அந்த வேலைக்கான திறமை மற்றும் அறிவை அடிப்படையாகக் கொண்டிருப்பார் என்பதன் அடிப்படையில் இருக்கும் இப்போது நாம் வேலை தொடர்பான ஊதியம் பற்றி நாம் பேசலாம் சரியா இந்த குறிப்பிட்ட செயல்பாடு நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று நான் கூறுகிறேன் எனவே இந்த வேலையை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மற்றவர்களை விட அதிக ஊதியம் கிடைக்கும் விஷயங்களை மதிப்பிடுவதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் அவர்களுடன் வேலை செய்யும் மற்ற சக பணியாளர்களை விடச் சிறப்பாகச் செயல்படும் எவரும் அல்லது அவரது சக பணியாளர்களை விடச் சிறந்த திறமை கொண்டவர்கள் அதிக அளவு சம்பளம் பெறுவார்கள் எனவே இது தான் வேலையின் ஒப்பீட்டு முக்கியத்துவம் என்று அழைக்கப்படும் மற்றொன்று ஒரு நபர் கொண்டிருக்கும் திறன் தொகுப்பின் ஒப்பீட்டு முக்கியத்துவம் அந்த பணியாளரிடம் என்ன இருக்கிறது நிறுவனத்திற்குப் பங்களிக்கும் திறனின் அடிப்படையில் சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது மற்றொன்று சமத்துவ வாதத்திற்கு மாற்றாக உயர்தட்டு கொள்கை பற்றி பார்க்கலாம் இழப்பீட்டுத் திட்டம் என்பதில் பெரும்பாலான ஊழியர்களை ஒரே இழப்பீட்டு முறையின் கீழ் வைக்க முடியுமா ஒரே வழியில் அல்லது நிறுவன நிலை மற்றும் அல்லது பணியாளர் குழுவால் வெவ்வேறு திட்டங்களை நிறுவ முடியுமா எல்லோருக்கும் இழப்பீடு கிடைக்குமா என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் இந்த வேலையைச் செய்கிறவர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் இந்த வேலையைச் செய்கிறவர்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்காது என்பது போன்ற வெவ்வேறு குழுக்களுக்கு நீங்கள் வெவ்வேறு வகையான ஊதியத்தைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் எவ்வாறு முடிவு செய்வீர்கள் இந்த நிலைகளை நீங்கள் எங்கே வரைய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த நிலைகளை நீங்கள் பணியாளர்களிடம் எப்படிக் கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இது ஒரு நிறுவனத்தின் நியாயமான உணர்வைப் பற்றியது அல்ல சமத்துவம் என்பது நேர்மையின் உணர்வு தங்களின் வேலையின் அடிப்படையில் தான் பணியாளர்கள் நிறுவனத்தால் நடத்தப்படுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் நம்முடைய பணியாளர்களுக்கு சந்தை விலையின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படுமா அல்லது நமது போட்டியாளர்கள் அவர்களுக்கு வழங்குவதை விட அதிக அளவு இழப்பீடு வழங்கப்படுமா அல்லது குறைவாக கொடுக்க வேண்டுமா என்பதையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அதே அளவு கொடுப்போம் அல்லது நம்முடைய போட்டியாளர்கள் கொடுப்பதை விட நாம் அவர்களுக்கு அதிகப் பணம் தருவோம் நான் சிலரை உங்களுக்கு உதாரணமாகச் சொல்கிறேன் அது அனைத்து இடத்திலும் பொருந்தாது ஆனால் எது எப்படி இருந்தாலும் IIT நிறுவனம் மற்ற நிறுவனங்களை விட எங்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்தாலும் எங்களில் பெரும்பாலானோர் இன்னும் இங்கேயே இருக்கவே விரும்புகிறோம் IIT நிறுவனத்தில் நாங்கள் வாங்கும் சம்பளத்தின் சந்தை வீதத்துடன் எங்களுக்கு இருக்கும் அதே தகுதி மற்றும் திறமையுடன் வேறு நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு வழங்கும் சம்பள விகிதம் பொருந்தாது நேர்மையாக சொல்லவேண்டும் என்றால் இது அனைவருக்கும் தெரியும் ஆனால் நம்மில் பலர் இங்கு அதிக அளவு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் தான் இங்கு இருப்பதாக நினைக்கிறார்கள் இது சம்பள அடிப்படையிலான தேர்வு அல்ல சிந்தனை சுதந்திரம் காரணமாகத்தான் நான் கூட இங்கே இருக்கிறேன் எனவே IIT நிறுவனம் இந்த முறையை மாற்ற முடிவு செய்தால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஆனால் தனியார் துறையில் இருக்கும் எங்களுடைய சகாக்கள் அளவுக்கு எங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கவில்லை என்று எங்களுக்குத் தெரியும் ஆனாலும் நாங்கள் இன்னும் இங்கே இருக்கிறோம் எனவே எங்களுக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அவர்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகளை வழங்குவோம் அவர்களுக்கு வசதியான பணிச்சூழலை வழங்குவோம் சிந்தனை சுதந்திரத்தை வழங்குவோம் முடிந்தவரை இங்கு இருப்பவர்களின் கற்பிக்கும் திறன் ஆக்கப்பூர்வமாக இருக்க அனுமதிக்கிறோம் என்று IIT கூறுகிறது மேலும் அது எங்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுக்காவிட்டாலும் கூட மக்கள் இங்குப் பணி செய்யத் தேடி வருவார்கள் அரசாங்கம் மற்ற ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் போது IIT யும் எங்கள் சம்பளத்தை உயர்த்துகிறது எங்கள் சம்பளமும் அதிகரிக்கிறது ஆனால் எங்கள் இன்புட்கள் சம்பளத்துடன் பிரத்தியேகமாக இணைக்கப்படவில்லை புதிய தனியார் கல்லூரிகள் தங்கள் நற்பெயரை நிலைநிறுத்தும் வரை தங்கள் ஊழியர்களுக்கு அதிக சம்பளத்தை வழங்க முடிவு செய்யலாம் எனவே புதிய தகுதி வாய்ந்த ஊழியர்களை நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு சம்பளம் பல நன்மைகள் ஆகியவற்றை தருகிறோம் குடியிருக்க ஒரு வீடு தருவோம் ஒரு கார் டிரைவர் கொடுப்போம் என்று புதிய உயர் கல்வி நிறுவனங்கள் புதிய பல்கலைக்கழகங்கள் ஆகியவை கூறுகிறது பெரும்பாலான நபர்களுக்கு பணம் என்பது ஈர்க்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அவர்களின் நற்பெயர் உறுதிப்படுத்தப்பட்ட உடன் அவர்கள் ஐயோ இப்போது பணிபுரியும் பணியாளர்களின் பணியின் தரத்தை மேம்படுத்துவதில் முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அவர்களின் சம்பளத்தை நாம் இவ்வளவு அதிகரிக்கக் கூடாது ஆனால் அவர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறுவார்கள் அதற்காக அவர்கள் நாணய மற்றும் நாணயமற்ற விருதுகள் இழப்பீட்டுத் திட்டம் ஊழியர்களை ஊக்குவிப்பதை வலியுறுத்துவது பண வெகுமதிகள் ஊதியம் மற்றும் பங்கு விருப்பங்கள் மூலம் எப்படி அதிகரிக்கலாம் அல்லது சுவாரஸ்யமான வேலை மற்றும் வேலை பாதுகாப்பு போன்ற பணமற்ற வெகுமதிகள் மூலம் இது வலியுறுத்தப்படும் IIT மற்றும் IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் IISC போன்றவற்றில் நான் IIM IIT ஆகியவற்றில் நான் இதை உணர்ந்திருக்கிறேன் அதாவது இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இங்கு இருக்கும் பணிச்சூழல் மிகவும் அருமையாக இருக்கும் ஏனென்றால் இங்கு சில விஷயங்களுடன் தொடர்புடைய நாணய விருதுகள் மிகக் குறைவு ஆனால் நாணயமற்ற வெகுமதிகள் சிந்தனை சுதந்திரம் வளர வாய்ப்புகள் நம் தவறுகளிலிருந்து கற்றுக் கொள்ளும் வாய்ப்புகள் போன்ற பல விஷயங்கள் அனைத்திற்கும் IIT மிகவும் சிறந்தது என்று நாங்கள் கூறுகிறோம் அதாவது நான் வேலை பார்க்கும் இந்த நிறுவனம் சிறந்தது ஏனென்றால் இங்கு ஏராளமான நாணயமற்ற வெகுமதிகள் இருக்கிறது எங்களிடம் ஒரு அருமையான கேம்பஸ் இருக்கிறது இங்கு அத்தகைய நட்புறவு உள்ளது நாங்கள் எங்கு சென்றாலும் இது எங்கள் குடும்பம் என்று தான் கூறுவோம் நான் எங்குச் சென்றாலும் இந்த இடத்திற்கு திரும்பி வருவேன் நான் மற்றொரு கல்லூரிக்கு சென்று மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் எட்டு மாதங்கள் ஒரு வருடம் கூட கற்பிப்பேன் ஆனால் நான் திரும்பவும் இங்கு தான் வருவேன் இது என் வீடு அதாவது IIT தான் எனது வீடு ஏன் என்றால் அதற்குக் காரணம் இங்கு இருக்கும் நாணயமற்ற வெகுமதிகள் தான் அதற்குக் காரணம் வேறு சில நிறுவனங்களுக்கு நீங்கள் சென்று x பணியைச் செய்தால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கிடைக்கும் எனவே நீங்கள் x மற்றும் y பணியைத் தொடர்ந்து செய்கிறீர்கள் மேலும் அதனால் நீங்கள் தொடர்ந்து அதே நிறுவனத்தில் இருக்க விரும்புவீர்கள் ஒரே நிறுவநனத்தில் நெனெக்லா நீங்கள் நிறுவனத்துடன் இருங்கள் ஏனெனில் அது உங்களிடம் கொண்டு வருகிறது இவ்வளவு பணம் எனவே சுவாரஸ்யமான பணிகள் நம்மிடம் இருக்கிறது நான் ஒரு கல்வியாளர் ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பதை விரும்புகிறேன் நான் எப்போதும் என்னை ஒரு நிபுணர் என்று அழைக்க மாட்டேன் நான் எப்போதும் ஒரு மாணவனாக இருக்கப் போகிறேன் மேலும் அந்தக் கற்றல் தான் என்னைத் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு எது மதிப்புமிக்கது என்பதை அந்த நிறுவனம் தீர்மானிக்க வேண்டும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் பல உயர் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் அதைப் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளப் பங்களிக்க வேண்டும் இது அவர்களை வளர வைக்கிறது எனவே நீங்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்கும் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவே நீங்கள் பணியாற்றும் நிறுவனம் எது போல இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ரகசிய ஊதியத்திற்கு எதிராக வெளிப்படையாக இருக்க வேண்டும் நீங்கள் தகவல்களை எளிதாக தெரிந்து கொள்ள முடியுமா மேலும் இழப்பீட்டு முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன அல்லது பணியாளர்களுக்கு அவை முறையாகத் தெரிவிக்கப்படுமா நாங்கள் ஒரு அரசு அமைப்பு தகவல் உரிமை சட்டத்திற்கு நாங்கள் உட்பட்டுள்ளோம் எங்கள் சம்பளம் வெளிப்படையானது நாங்கள் சம்பாதிப்பது பொது பதிவுகளின் மூலம் வெளிப்படையாகக் கிடைக்கிறது இதில் எதுவும் மறைப்பதற்கு கிடையாது ஆனால் சில தனியார் நிறுவனங்களில் உங்கள் சம்பளம் பற்றி யாருக்கும் வெளிப்படையாக தெரிவிப்பது கிடையாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இங்கு நாங்கள் மறைக்க ஒன்றுமில்லை ஒற்றை வருமான ஆதாரத்தை கொண்டிருக்கிறது எங்களுடைய சம்பளத்தைப் பற்றி யார் வேண்டுமானாலும் எந்தவொரு பொதுமக்களும் எந்தவொரு நபரும் நிறுவனத்திடம் கேட்கலாம் மேலும் எங்கள் நிறுவனம் சட்டத்திற்குக் கட்டுப்பட்டு அவர்களுக்குச் சொல்ல முடியும் எனவே உங்கள் சம்பளத்தை ரகசியமாக வைத்திருக்க சட்டம் உங்களுக்கு அனுமதிக்கிறதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதை பணியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் விதிவிலக்கான செயல்திறனுக்கான மக்களுக்கு ஈடு செய்கிறீர்கள் என்றால் அது வரையறுக்கப்பட்டால் விதிவிலக்கான செயல்திறன் என்ன என்பதை அறிந்து கொள்ள இது உதவும் ஆனால் மற்றவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்துகொள்ள விரும்பினால் நான் உங்களுக்கு எதையும் பரிந்துரைக்க முடியாது மறுபுறம் நம்முடைய சக பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது பணியாளர்களுக்கு தெரியும் ஆனால் தங்களை விட மற்றவர்களுக்கு சம்பளம் ஏன் அதிகமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு இடையில் நிறைய அசௌகரியங்களும் அதிருப்தியும் ஏற்படக்கூடும் மேலும் இது நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு உற்பத்தித்திறனுக்குத் தீங்கு விளைவிக்கும் எனவே இது மிகவும் முக்கியமானது இதன் மூலம் குறிப்பிட்ட தகவல்களைப் பகிர்வது அடுத்த நிலைக்கு எவ்வாறு செல்வது அதிகப் பணம் சம்பாதிப்பது அல்லது அதிக நன்மைகளைப் பெறுவது அல்லது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த திறந்த ஊதிய முறை நன்றாக வேலை செய்யும் ஊதிய முடிவுகளின் பரவலாக்களுக்கு எதிராக ஒருமுகப்படுத்தல் பற்றிப்பார்க்கலாம் ஊதிய முடிவுகளை எடுப்பது யார் அவை இறுக்கமாகக் கட்டுப்படுத்தப்பட்ட மைய இடத்தில் தயாரிக்கப்படுகின்றனவா அல்லது அவை நிறுவனத்தின் அலகுகளின் மேலாளர்களுக்கு வழங்கப்படும் எனது ஆராய்ச்சிக்காக ஒரு ஆராய்ச்சி உதவியாளரை ஒப்பந்த அடிப்படையில் நான் நியமிக்க விரும்பினால் அதற்கு எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நான் சரியான முடிவை எடுப்பேன் என்று என்னுடைய நிறுவனம் என்னை நம்புகிறது மேலும் எனது ஆராய்ச்சித் திட்டத்திற்காக நான் அவருக்கு போதுமான இழப்பீடு வழங்குவேன் அது என்னால் இயன்ற அளவுக்கு இருக்கலாம் ஆனால் யாராவது அதை விடத் தகுதியானவர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை நாம் அவர்களுக்கு ஈடுசெய்ய முடியும் ஆனால் அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த முடிவுகள் ஒரு மைய அமைப்பால் எடுக்கப்படுகின்றன எங்கள் விஷயத்தில் அவை அரசாங்கத்தால் உருவாக்கப்படுகின்றன எனவே ஒருவரை பணியில் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கான வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என்பது நிறுவனத்தின் முடிவு ஆகும் ஆனால் ஊதியத்தை நிர்ணயிப்பது என்பது மத்திய அரசு மத்திய அரசின் நிபுணர்களால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே உங்கள் நிறுவனம் சில விஷயங்களை எவ்வாறு செய்ய விரும்புகிறது என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் மேலும் இந்த முடிவுகள் உங்கள் நிறுவனத்திற்கான இழப்பீட்டுத் திட்டம் எவ்வாறு உருவாகிறது என்பதைத் தீர்மானிக்கும் உங்கள் இழப்பீட்டுத் திட்டத்தை நிர்ணயிக்கும் போது இந்த ஒவ்வொரு காரணிகளையும் மனதில் வைத்துக் கொள்வது மிகவும் மிக மிக முக்கியமானது இரண்டு மாதிரிகளைப் பற்றி நாம் இப்போது பேசலாம் இழப்பீட்டின் சமநிலையை உறுதிப்படுத்த நாம் அதைப் பயன்படுத்தலாம் அது பகிர்ந்தளிக்கும் நீதி மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த மாதிரியின்படி அவுட்புட்டை நிர்ணயிக்க எங்கள் பங்களிப்புகளை அல்லது இன்புட்டை நிறுவனத்திற்கு பரிமாறிக்கொள்கிறோம் நான் ஒரு x அளவு வேலை செய்கிறேன் அதற்கு எனக்கு y அளவு ஊதியம் கிடைக்க வேண்டும் அது எனது சொந்த உள் தனிப்பட்ட சமபங்கு எனக்கு நியாயமான ஊதியம் கிடைக்க வேண்டும் நான் இவ்வளவு வேலைகளைச் செய்கிறேன் என்றால் அதற்காக நான் இவ்வளவு பணத்தைப் பெற வேண்டும் அல்லது இந்த பல நன்மைகள் அல்லது அதற்கான இவ்வளவு இழப்பீடு அதுதான் நியாயம் என்று எனக்குத் தோன்றுகிறது நாம் எப்போதும் மற்றவர்களுடன் நம்மை நம்முடைய நிறுவனத்திற்குள் ஒரே திறனுடன் ஒரே மாதிரியான வேலையை அல்லது ஒரே மாதிரியான உற்பத்தியை அளிக்கும் அல்லது அதே வகையான வேலையைச் செய்பவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்த்துக் கொள்கிறோம் எனவே இந்த வேலையைச் செய்யும் ஒருவருக்கு இவ்வளவு பணம் கிடைக்கிறது ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு பணம் கிடைக்கவில்லை அவருக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது ஆனால் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை இது போலத் தொடர்ந்து நடந்துகொண்டு இருக்கிறது அடுத்ததாக இது போல ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் நான் உங்களுக்குச் சொன்னது போலவே இந்த முயற்சிக்கு இந்த அளவு திறமை சவால்கள் நாட்கள் வேலைக்கு இந்த அளவுக்குப் பணம் கிடைக்கிறது என்று நான் என் நிறுவனத்திற்கு வெளியே இருக்கும் வேறொரு நிறுவனத்தில் உள்ள சக்திகளுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன் குறைந்தபட்சம் அதே அளவு பணம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவு பணத்தை நான் பெற வேண்டும் என்று தான் நாம் அனைவரும் விரும்புகிறோம் அதிகப்பணத்தையும் அதிகபட்ச நன்மைகளையும் நாம் பெற விரும்புகிறோம் அதற்காக நாம் தேவையான அளவு நம்முடைய முயற்சியைச் செய்ய விரும்புகிறோம் ஆகவே நாம் அனைவரும் முயற்சி செய்து நம்மை ஒப்பிட்டுப் பார்த்து நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிப்போம் பணியாளர்கள் தங்கள் இன்புட்கள் மற்றும் அவுட்புட்களின் விகிதம் மற்ற ஊழியர்களுடன் சமமாக இருக்கும்போது அவர்களின் வேலை தேவைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது தங்களுக்கும் நியாயமான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆகவே இன்புட் மற்றும் அவுட்புட்டின் அளவு ஒரு குறிப்பிட்ட விகிதமாக இருந்தால் எங்களுக்கு அது போலே நியாயமான முறையில் சம்பளம் கிடைக்கவேண்டும் என்று பணியாளர்கள் நினைப்பார்கள் மேலும் இந்த விகிதம் நாம் செய்யும் அதே மாதிரியான வேலைகளை செய்யும் மக்களுடன் நம்மை ஒப்பிட்டுப் பார்க்க வைக்கிறது இப்போது நாம் அடுத்த மாதிரியைப் பார்க்கலாம் இது பகிர்ந்தளிக்கும் நீதி மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்த்துக் கொள்கிறோம் தொழிலாளர் சந்தை மாதிரியில் எந்தவொரு தொழிலுக்குமான நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் அங்கு உழைப்பு வழங்கல் சந்தையில் உழைப்பு தேவைக்குச் சமமாக இருக்கிறது எனவே பொருளாதாரத்தில் உங்களுக்குத் தேவை மற்றும் விநியோக வளைவு உள்ளது எனவே இதை நான் உங்களுக்கு விளக்குவதற்காக வரைகிறேன் இப்போது உங்களிடம் உழைப்பு வழங்கல் இருக்கிறது அது அதிகரித்து வருகிறது பணியாளர்கள் மேலும் மேலும் பயிற்சி பெறுகிறார்கள் உழைப்புக்கான தேவை குறைந்து வருகிறது இந்த இரண்டும் சமநிலையில் இருக்கிறது என்பதே இதில் முக்கியமான விஷயம் உழைப்பு வழங்கல் அதிகரிக்கும் போது உழைப்புக்கான தேவை குறைகிறது மேலும் இந்த இடத்தில்தான் அவர்கள் சமநிலைப்படுத்துகிறார்கள் எனவே இந்த கட்டத்தில் தான் நாங்கள் ஊதியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம் நம்மிடம் அதிக உழைப்பு கிடைத்தால் அவர்களின் ஊதியங்கள் குறைய வாய்ப்புள்ளது எங்களிடம் குறைவான உழைப்பு இருந்தால் அதாவது இந்த கட்டத்தில் நமக்கு போதுமான உழைப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் ஊதியங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரக்கூடும் பின்னர் அது கீழே வர வாய்ப்புள்ளது எனவே இது தான் தொழிலாளர் சந்தை மாதிரி ஆகும் இப்போது நாம் சமபங்கைச் சமன் செய்வது பற்றிப்பார்க்கலாம் ஒரு நிறுவனத்தின் உள் மற்றும் வெளிப்புற சமபங்கு இரண்டையும் பற்றி நாம் வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இழப்பீட்டுத் திட்டங்களைப் பற்றி நாம் பேசும்போது ஒரு நிறுவனத்திற்காக உள் மற்றும் வெளிப்புற சமபங்கு இரண்டையும் நாம் வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் ஊழியர்களுக்கு நியாயமாக ஏற்படும் உணர்வான தங்கள் நிறுவனத்திலும் மற்ற நிறுவனத்திலும் அந்த பதவியில் இருக்கும் மற்றவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இதன் மூலம் நாம் அவர்களுக்கு ஒரு நியாயமான உணர்வைத் தரமுடியும் இதற்கான சவால்கள் என்னவென்றால் ஒன்று செயல்திறன் மிக்க ஊழியர்கள் அல்லது சூப்பர்ஸ்டார்கள் நாம் கூறுவதை விட நிறைய விஷயங்களைச் செய்யும் நபர்களைப்பற்றி நினைத்துப் பாருங்கள் மற்றொன்று குறைவான செயல்திறன் கொண்ட ஊழியர்கள் அல்லது பின்தங்கியவர்கள் அவர்கள் அங்கே சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு பிஸியாக இருப்பது போல காட்டிக் கொள்வார்கள் இவர்களை நாம் என்ன செய்வது அவர்களுக்கு நாம் எவ்வாறு ஈடுசெய்வது அவர்களின் சம்பளத்தை எவ்வாறு குறைப்பது நாம் அவர்களை வெளியேற்றுவோமா அதை விடப் பெரிய சவால் உங்கள் சூப்பர்ஸ்டார்களைக் கையாள்வதில் உள்ளது மூன்றாவது சவால் என்னவென்றால் சம்பளத்தை உயர்த்தாமல் தேவையான நிபுணத்துவத்தைத் தக்கவைத்தல் இது மீண்டும் பயிற்சி முரண்பாட்டுடன் தொடர்புடையது நான் எனது ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அவர்களின் பயிற்சியில் முதலீடு செய்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை விட்டுவிட்டு விலகிச் சென்றால் நான் என்ன செய்வது எனவே நான் உங்களுக்காக ஒரு பயிற்சி அளிக்கப் போகிறேன் நீங்கள் வகுப்பில் இருப்பீர்கள் ஆனால் நான் மதிப்பீடு செய்ய மாட்டேன் ஆனால் இது நாம் எதைப் பற்றி பார்க்கிறோம் என்ற உணர்வைப் பெற உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான நிறுவனங்களில் உள் மற்றும் வெளிப்புற சமத்துவத்தை நிறுவுவதற்கு நீங்கள் முயற்சித்து உத்திகளைக் கொண்டு வர முடிந்தால் அது நன்றாக இருக்கும் அறிவு சார்ந்த நிறுவனங்களுக்கு எதிராகச் சேவைத் துறை மற்றும் சேவைத் துறை மற்றும் உற்பத்தித் துறை ஆகியவற்றைப் பற்றி பார்க்கலாம் இது பற்றிய விவாதங்களைச் செய்து தெளிவுப் பெறுங்கள் அங்கு ஒருவர் இந்த விஷயங்களைச் சமன் செய்வார் எங்கே எந்த நிலையில் பணியாளர்கள் வசதியாக இருப்பார்கள் இதில் சரியான அல்லது தவறான பதில் என்று எதுவும் இல்லை இது சிந்தனை செயல்முறை கணக்கிடுகிறது எனவே தயவுசெய்து இதை முயற்சி செய்து உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் நண்பர்களுடன் இதைப் பற்றி விவாதியுங்கள் மேலும் இது பற்றி உங்கள் கருத்தை தயங்காமல் எனக்கு எழுதுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு நான் பதிலளிக்கத் தயாராக இருக்கிறேன் அடுத்ததாக இன்று நாம் முன்பே கூறியது போல இழப்பீட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிகத் திட்டங்களின் அடிப்படை ஒருங்கிணைப்பு பற்றி பார்க்கலாம் நான் முன்பே சொன்னது போல நம்முடைய வணிகத் திட்டங்களுடன் நம்முடைய இழப்பீட்டுத் திட்டங்களை நாம் மூலோபாய ரீதியாக ஒருங்கிணைக்க வேண்டும் நாம் நம்முடைய பணியாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் நாம் அவர்களுக்குப் பணம் ஊக்கத்தொகை நன்மைகள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் நமக்கு லாபம் ஈட்டுகிறோம் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இதனால் அந்த ஊழியர்கள் தொடர்ந்து நம்முடைய நிறுவனத்தில் தங்கி பணியாற்றத் தயாராக இருப்பார்கள் எனவே இதைச் செய்ய இழப்பீடு என்பது ஒரு முக்கிய கட்டுப்பாடாக இருக்கும் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் மேலும் ஊக்கத்தொகை நெறிமுறையானது வணிக நோக்கங்களை அடைய நிர்வாகத்தால் நெகிழ்வாகப் பயன்படுத்தப்படலாம் இழப்பீடு என்பது நம்முடைய மூலோபாய நோக்கங்களை நோக்கி நகருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் மேலும் இது குறித்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக நாம் ஊதிய முறைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் வணிக மூலோபாய உருவாக்கம் பற்றிப்பார்க்கலாம் இரண்டையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் வணிக மூலோபாயம் ஊதிய முறைகளைச் சார்ந்து இருக்க வேண்டும் அல்லது வேறு வழியில்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் ஆனால் அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட வேண்டும் அதை நாம் எவ்வாறு முடிவு செய்கிறோம் நம்முடியாய வணிகத்தின் வெவ்வேறு கட்டங்களுக்குச் செல்லும் போது எவ்வளவு பணம் போகிறது நம்முடைய வணிகத்தைப் பற்றிப்பேசும்போது நம்முடைய வணிகம் எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் ஏற்கனவே பயிற்சியைப் பற்றிப்பேசினோம் வணிகத்தை நிர்மாணிக்கும் போது உங்களுக்குத் தொழில் முனைவோர் ஆபத்து கையாளுபவர் தேவைப்படும் பரிசோதனையில் நீங்கள் நிறையப் பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கலாம் வணிகம் சிறிது நிலைப்படுத்தப்படும்போது அது முதிர்ச்சியடையும் போது ஒரு பெரிய தொகை பராமரிப்புக்குச் செலவிட வேண்டி இருக்கும் அது போல வணிகம் வீழ்ச்சியடையும் போதும் நீங்கள் மீண்டும் ஒரு பெரிய தொகையை வணிகத்தைப் புதுப்பிக்க மற்றும் அதன் போட்டியாளர்களை விட வேகமாக முன்னேற முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் எனவே அதை யார் செய்ய முடியும் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது அவர்களைத் தூண்டும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஒரு வணிகத்தை நிர்மாணிக்கும் போது அது இழப்பீட்டுத் திட்டங்களை உள்ளடக்கியிருக்கலாம் இது பணியாளர்கள் சிந்திக்க உதவும் எனவே பயிற்சி மற்றும் மேம்பாட்டிற்கு அதிகப் பணத்தை செலவிட வேண்டி இருக்கும் நீங்கள் நிறுவனத்தை ஆரம்பித்த உடன் பணியாளர்களுக்குப் பயிற்சி அளித்தல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு இருந்தால் சுதந்திரமாக சிந்திக்கும் பணியாளர்களை நீங்கள் பெறுவீர்கள் அவர்கள் மீது பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம் மேலும் அவர்களுக்குச் சுதந்திரமாக சிந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மேலும் அவர்களின் விருப்பங்களை ஆராய அவர்களுக்கு நிறையப் பணம் கொடுங்கள் பயிற்சி நன்மைகளில் அதிக பணத்தை முதலீடு செய்யுங்கள் உதாரணமாக அவர்கள் கூடுதல் கல்வித் தகுதியைப் பெறலாம் அதற்கு பணியாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் இந்த விஷயங்களை நீங்கள் எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் உங்கள் நிறுவனம் நன்றாக வளர்ந்த முதிர்ச்சியடைந்த நிலையில் இருக்கும்போதும் உங்களை இந்த நிலைக்கு அழைத்துச் சென்ற பணியாளர்களை நீங்கள் தக்கவைத்துக் கொள்ள நீங்கள் கூடுதலாகப் பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும் எனவே நீங்கள் அவர்களுக்கு விடுமுறைகள் மற்றும் சலுகைகளை நீங்கள் வழங்கலாம் மேலும் அவர்களுக்கு போதுமான பணம் கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஈடுசெய்யலாம் அவர்கள் உங்களுடைய நிறுவனத்தில் தொடர்ந்து இருந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்குவார்கள் மேலும் இதன் மூலம் சீரான வேகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் உங்களுக்கு சீனியர் ஊழியர்கள் தேவை எனவே அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை அது பள்ளி சலுகையாக அல்லது சுகாதார நன்மைகளாக இருக்கலாம் நாம் இதை வழங்குவதன் மூலம் அவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்லமாட்டார்கள் அதாவது இந்த விஷயங்கள் அனைத்தும் மிகவும் சிக்கலானவை ஆகும் எனவே நீங்கள் ஊழியர்களின் வயது அவர்களின் வாழ்க்கை நிலை அவர்களின் தேவைகள் ஆகிய பல விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஊதியக கருத்தாய்வுகளில் மூலோபாய முடிவெடுக்கும் செயல்முறைகளில் ஒருங்கிணைப்பைப் பற்றி பார்க்கலாம் நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் எவ்வாறு இழப்பீடு வழங்குவது நாம் அவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த மூலோபாய முடிவெடுக்கும் செயல்முறையை நீங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்பது நீங்கள் உண்மையிலேயே கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும் அடுத்தது மூலோபாய ஊதிய முடிவுகள் மற்றும் செயல்பாட்டு இழப்பீட்டுத் திட்டங்களின் வெற்றியின் இறுதி அளவுகோலாக அமைப்பின் செயல்திறனைப் பார்ப்பது ஆகும் இறுதியில் இவை அனைத்தும் பணம் சம்பாதிப்பது பற்றியது இது எல்லாமே லாபத்தைப் பற்றியது நிறுவனம் நிலைத்து இருக்கப் பணம் தேவை எனவே இறுதியில் இது எல்லாமே லாபத்தையும் மூலோபாயத்தையும் பற்றியது அத்துடன் நாம் அளித்திருக்கும் இன்புட்டிற்கு ஏற்ப நமக்கு லாபம் அளிக்கும் விதத்தில் அவுட்புட் இருக்கிறதா என்று கணக்கிட வேண்டும் ஒரு வேளை இவை எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் ஃபீட்பேக்கின் படி வெவ்வேறு கட்டங்களிலிருந்து இந்த நிலைகளை நாம் எவ்வாறு செயல்படுத்தியுள்ளோம் என்று இழப்பீட்டுத் திட்டங்களை உங்கள் வணிகத் திட்டங்களுடன் மூலோபாய ரீதியாக ஒருங்கிணைக்கிறீர்கள் மேலும் உங்கள் வணிகத் திட்டத்தை மதிப்பீடு செய்வதைப் போலவே இந்த இரண்டும் எப்படி இணைந்து இருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் மேலும் அவை ஒன்றுக்கொன்று எவ்வாறு ஊக்கமளிக்கிறது ஒன்றுக்கொன்று எந்த அளவுக்குத் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிலிருந்து நீங்கள் கற்றுக் கொள்வது அவற்றை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் மூலோபாய ரீதியாகச் சீரமைக்கப்பட்டது ஆகியவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் இவற்றின் மூலம் நீங்கள் பெறும் அதிகபட்ச நன்மைகள் பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் செயல்திறன் மற்றும் உறுப்பினர் செயல்திறன் பற்றி விரிவாக பார்க்கலாம் செயல்திறன் என்பது உங்கள் அவுட்புட்டின் அளவீடு ஆகும் உறுப்பினர் அதாவது உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் இருக்கும் நிலையைக் குறிக்கிறது எனவே நாம் இப்போது செயல்திறன் மற்றும் உறுப்பினர் தொடர்பான இழப்பீடு பற்றிப்பார்க்கலாம் செயல்திறன் தொடர்புடைய இழப்பீடு என்பது பாரம்பரிய துண்டு வீத திட்டங்களை அடிப்படையாக அல்லது சார்ந்ததாக இருக்கும் துண்டு வீதத் திட்டங்கள் என்பது உற்பத்தி செய்யப்படும் அலகுகள் அதாவது இது நீங்கள் உருவாக்கும் பொருட்களின் எண்ணிக்கை ஆகும் எனவே இதுவே இங்கே உங்கள் பணம் அத்துடன் உங்களுக்கு விற்பனை கமிஷன்களும் வெகுமதியும் கிடைக்கும் எனவே உற்பத்தித் துறையில் உங்கள் இயந்திரம் பல விஷயங்களை உற்பத்தி செய்தால் நீங்கள் அதிக அளவில் பணத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் ஓகே என்று சொல்வீர்கள் உங்கள் அலகு ஒரு மாதத்தில் 500 கார்களை உற்பத்தி செய்தால் உங்களுக்கு விற்பனை கமிஷன் கிடைக்கும் நீங்கள் தயாரிப்பு அல்லது சேவையை பல வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கும் போது உங்களுக்கு அதிகமாக விற்பனை கமிஷன் உங்களுக்குக் கிடைக்கும் இதுவே பணத்தின் அளவு அது உங்களுக்குக் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வேலையை விட நீங்கள் அதிகமாக வேலைப்பார்த்தால் அப்போது உங்களுக்கு 'ஒய்' அளவு பணம் கிடைக்கும் இதுவே தொடர்ச்சியான செயல்திறன் ஈடுசெய்தல் எனப்படும் உறுப்பினர் தொடர்ச்சியான ஈடுசெய்தல் என்பது ஒவ்வொரு பணியாளருக்கும் கொடுக்கப்பட்ட வேலையில் அதே அல்லது ஒத்த ஊதியத்தை வழங்குவது ஆகும் சாரி நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஒரு நிமிடம் இருங்கள் பணியாளர் குறைந்தபட்சம் திருப்திகரமான செயல்திறனை அதையும் வரை நீங்கள் அவர்களுக்கு அடிப்படை ஊதியத்தை வழங்க வேண்டும் பணியாளர்களுக்குக் குறைந்தபட்ச செயல்திறனாவது தேவைப்படுகிறது சம்பள உயர்வு என்பது நிறுவனம் முன்னேறுவதன் மூலம் நிகழ்கிறது தற்போதைய வேலையைச் செய்வதன் மூலம் கிடையாது நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்குச் சம்பள உயர்வு கிடைக்கவில்லை வாய்ப்புகள் திறக்கப்படும்போது மட்டுமே உங்களுக்குப் பதவி உயர்வு கிடைக்கும் இது பாரம்பரியமாக வழக்கமான அரசாங்க அமைப்புகளில் இப்படித்தான் நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு இன்செண்டிவ் கிடைக்கும் அதற்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் உங்கள் இன்செண்டிவ்வில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் பின்னர் நீங்கள் அடுத்த தரவரிசைக்குச் செல்லும்போது அது உண்மையில் எந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஆனால் நீங்கள் நல்லது அல்லது கெட்டது ஏதாவது செய்தால் அது உங்கள் சம்பளம் அந்தஸ்தைப் பொறுத்து இருக்கும் இதுவே உறுப்பினர் நிரந்தர ஈடுசெய்தல் என்று அழைக்கப்படுகிறது தனிப்பட்ட ஊதியம் மற்றும் வேலை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் அறிவு அடிப்படையிலான ஊதியம் அல்லது திறன் அடிப்படையிலான ஊதியம் என்பது ஊழியர்கள் அல்லது பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் வேலைகளின் அடிப்படையில் அவர்கள் செய்ய முடியும் அல்லது அவர்களிடம் உள்ள திறமைகள் பல்வேறு பணிகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வெற்றிகரமாகப் பயன்படுத்தப்படலாம் என்பதைக் குறிக்கிறது எனவே வேலை மற்றும் அறிவு சார்ந்த ஊதியத்தைப் பற்றிப்பார்க்கலாம் தொழில்நுட்பம் நிலையானதாக இருக்கும் சூழ்நிலைகளில் இது சிறப்பாகச் செயல்படுகிறது நீங்கள் வேலைகளை அடிக்கடி மாற்ற வேண்டாம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான வேலையை எல்லா நேரத்திலும் செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் அதைச் சிறப்பாகவும் செய்கிறீர்கள் உங்கள் திறமையின் பங்களிப்பால் கிடைக்கும் அவுட்புட்டின் அளவைப் பொறுத்து உங்களுக்குக் கூடுதல் பணம் கிடைக்கும் எனவே இதுவே வேலை அடிப்படையிலான ஊதியம் என்று அழைக்கப்படும் உங்கள் திறமைகளே இங்கே வளமாக இருக்கிறது மனிதவள மேலாண்மை பற்றி நாங்கள் பேசும்போது உங்களிடம் உள்ள திறன்கள் தான் வளமாக இருக்கிறது மேலும் இந்த திறன்கள் அவுட்புட்டை விளைவிக்கின்றன இது அளவிடக்கூடியது இது உறுதியானது மேலும் இந்த உறுதியான அவுட்புட்டின் உறுதியான தன்மை அல்லது அளவீடு என்பது உங்கள் சம்பளத்தைத் தீர்மானிக்கிறது எனவே தொழில்நுட்பம் நிலையானதாக இருக்கும் சூழ்நிலைகளில் இது சிறப்பாக செயல்படுகிறது எங்கே நீங்கள் அறிந்ததைத்தான் செய்கிறீர்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் எங்கே செய்கிறீர்கள் என்பதை அடிக்கடி மாற்ற வேண்டாம் வேலையைப் பற்றிய விளக்கம் அடிக்கடி மாறாது பணியாளர்கள் ஒருவருக்கொருவர் அடிக்கடி எதையும் மறைக்கத் தேவையில்லை நீங்கள் அனைவரும் ஒரே வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் செய்கிறீர்கள் மேலும் கொடுக்கப்பட்ட வேலையைக் கற்றுக்கொள்ள அதிக பயிற்சி தேவைப்படுகிறது அது கோடிங் ரைட்டிங் அல்லது உடல் ரீதியாக ஏதாவது பயிற்சி எடுக்கலாம் எனவே அதை எப்படிச் செய்வது என்று நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் அப்போது டர்ன்ஓவர் என்பது ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் நீண்ட காலமாக ஒரே வேலையைச் செய்வீர்கள் பணியாளர்கள் காலப்போக்கில் அடுத்தடுத்த ரேங்க்குக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலில் வேலைகள் மிகவும் தரப்படுத்தப்பட்டுள்ளன ஒரே வகையான வேலை செய்யப்பட வேண்டும் மேலும் அடுத்த நிலை ஆரம்பித்த உடன் நீங்கள் அடுத்த ரேங்க்கிற்கு செல்கிறீர்கள் அப்போது நீங்கள் புதிதாக ஒன்றைக் கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதையே மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்குச் செல்வீர்கள் எனவே இந்த வகையான அமைப்பில் இந்த வேலை அடிப்படையிலான ஊதியம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அது அந்த நேரத்தில் சிறப்பாகச் செயல்படுகிறது இப்போது நீங்கள் இந்த உறுப்பினர் நிரந்தர ஈடுசெய்தல் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம் என்று கூறுவீர்கள் உங்களிடம் இருக்கும் அவுட்புட்டுடன் உறுப்பினர் நிலை தொடர்பான ஈடுசெய்தலுடன் தொடர்புடையது கிடையாது உங்கள் தற்போதைய ரேங்க் டிமாண்ட்கள் மாறினாலும் கூட நீங்கள் அதே அளவு ஊதியத்தைப் பெறுவீர்கள் இந்த விஷயத்தில் நாம் வேலை அடிப்படையிலான ஊதியத்தைப் பற்றிப் பேசினால் வேலை விளக்கங்களின் டிமாண்டுகள் மாறினால் ஊதியமும் மாறும் ஊதியம் என்பது வேலை விளக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வேலை விவரம் நீங்கள் பெறும் தரவரிசை அல்லது பதவி மூலம் அடையாளம் காணப்படலாம் எனவே உறுப்பினர் தொடர்ச்சியான ஈடுசெய்தலில் ரேங்க்கின் வடிவத்தை மாற்ற முடியும் இங்கே ரேங்க் ரேங்க்கின் பெயர் ஆகியவை அப்படியே இருக்கும் அல்லது பதவி அப்படியே உள்ளது வேலை விளக்கம் மாறக்கூடும் இங்கே கூடுதல் வேலை விளக்கங்கள் சேர்க்கப்படலாம் அதற்கான சில வித்தியாசங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தனிநபர் அடிப்படையிலான ஊதிய முறை என்பது சிறப்பாக வேலை செய்கிறது நிறுவனம் ஒப்பீட்டளவில் நன்கு படித்த பணியாளர்களை கொண்டிருக்கும்போது திறன் மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் வெவ்வேறு வேலைகளைக் கற்றுக்கொள்ளும் எனவே நீங்கள் ஒரு திறனுடன் வருகிறீர்கள் பின்னர் நீங்கள் வெவ்வேறு விஷயங்களைக் கற்றுக்கொள்கிறீர்கள் அதன் பிறகு நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறிச் செல்கிறீர்கள் நீங்கள் நன்கு படித்திருக்கிறீர்கள் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக் கொள்கிறீர்கள் இதுவே தனிநபர் அடிப்படையிலான ஊதிய முறை என்று அழைக்கப்படும் நிறுவனத்தின் தொழில்நுட்பம் மற்றும் அமைப்பு அமைப்பு அடிக்கடி மாறுகின்றன அப்போது தனிநபர் அடிப்படையிலான ஊதிய முறை சிறப்பாகச் செயல்படுகிறது அது போலவே நிறுவனம் முழுவதும் பணியாளர் பங்கேற்பு மற்றும் டீம்வொர்க் என்பது ஊக்குவிக்கப்படுகிறது மேல்நோக்கி இயங்கும் வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன மேல்நோக்கி இயங்குவதற்கு உங்களுக்கு பல வாய்ப்புகள் இல்லை ஆனால் உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் எனவே இந்த இடத்தில் இந்த வகையான தனிநபர் அடிப்படையிலான ஊதிய முறை மிகவும் உதவியாக இருக்கும் இதில் புதிய திறன்களைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே நீங்கள் செய்வதை தொடர்ந்து சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் ஆனால் அதில் உங்களுக்கு எந்த முன்னேற்றகும் ஏற்படாது இது என்ன என்று நீங்கள் கற்றுக்கொண்டு அதில் பங்களிக்க முடியும் என்பதைப் பொறுத்தது ஆகும் இழந்த உற்பத்தி என்பதை பொறுத்தவரை ஊழியர்களின் வருவாய் மற்றும் வருகை ஆகியவற்றிற்கான டர்ன்ஓவர் அதிகம் வேலை சிக்கலானது வேலைக்கான டிமாண்டுகள் மிக அதிகமாக இருக்கும் பலர் இதிலிருந்து மாற விரும்பவில்லை பணியாளர்கள் இதில் பங்கேற்கவில்லை என்றால் அது அவுட் புட்டின் தரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தனிநபர் அடிப்படையிலான ஊதிய திட்டங்கள் உற்பத்திச் சூழல்களில் பொதுவானவை அவை தொடர்ச்சியான செயல்முறை தொழில்நுட்பங்களை நம்பி இருக்கிறது ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது சிறப்பாகச் செயல்படுகிறது சில விஷயங்கள் ஊதிய அமைப்பு மற்றும் அளவை நிர்ணயம் செய்கிறது அதில் முதலாவதாக நீங்கள் எவ்வாறு சம்பள கட்டமைப்பை உருவாக்குகிறீர்கள் என்பது இருக்கிறது தொழிலாளர் சந்தை நிலைமைகள் உங்களைச் சுற்றியுள்ள உலகில் என்ன நடக்கிறது உங்களைப் போன்ற அதே திறனுடன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்கள் செய்யும் அதே வேலையை வேறு யாரால் செய்ய முடியும் மேலும் நிறுவனத்திற்கு என்ன தேவை சட்டம் என்ன சொல்கிறது உற்பத்தித் துறையில் ஒரு ஊழியருக்கு வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச ஊதியம் x அளவு இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது எனவே நீங்கள் உங்களிடம் பணியாற்றும் பணியாளர்களுக்கு நீங்கள் நிர்ணயிக்கும் சம்பளம் அதை விடக் குறைவாக இருக்க முடியாது அதுதான் சட்டம் கூட்டுப் பேரம் பேசுவது என்பது அனைத்து இடங்களிலும் நடக்கும் இதை அதிகமாக மாணவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு சில குறிப்பிட்ட ஆஃபர்கள் கிடைக்கும் அவர்கள் அந்த ஆஃபர் கடிதங்களை வைத்திருப்பார்கள் அது அதிக அளவில் கூட இருக்கலாம் ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி அல்லது பள்ளியிலிருந்து மாணவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்தால் அந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் மாணவர்களை வேலைக்கு அழைக்க ஆஃபர்களை வழங்குவார்கள் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பை வழங்குகிறார்கள் அவை அனைத்தும் மிகச் சிறந்தவை மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட மிகவும் குறிப்பிட்ட திறன்கள் இருக்கும் மேலும் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு மற்ற நிறுவனங்கள் வழங்குவதாகக் கூறியதை விட x சதவீதம் அளவு அதிக சம்பளம் கிடைத்தால் தான் நாங்கள் உங்கள் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறுவார்கள் ஆகவே இது தான் கூட்டுப் பேரம் என்று அழைக்கப்படும் நீங்கள் எங்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்கும் வரை நாங்கள் அனைவரும் வேலைக்கு வர மாட்டோம் என்று மாணவர்கள் கூறுவார்கள் இதுவே கூட்டுப் பேரம் என்று அழைக்கப்படுகிறது இது ஊதியத்தின் அளவின் அடிப்படையில் ஏற்பட்ட விளைவாகும் இது தொடர்புடைய பணியாளர் சந்தையில் பணியாளர்களின் நடத்தையின் விளைவாகும் எனவே நம்முடைய போட்டியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பின்னர் நாம் அனைவரும் சரி என்று சொல்வோம் இன்று எந்த விமானிகளும் பணிக்கு வரவில்லை என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இன்று எந்த மருத்துவர்களும் வேலைக்கு வரவில்லை என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் டெல்லியில் சஃபாய் கரம்சாரிகள் துப்புரவு ஊழியர்கள் வேலைக்கு வரவில்லை என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் அவர்கள் அனைவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் போது அவர்களின் சம்பளத்தை யார் தீர்மானிக்கும் மக்களை இது போன்ற நடவடிக்கைகளால் கட்டாயப்படுத்துகிறார்கள் எனவே இதுவே கூட்டுப் பேரம் என்று அழைக்கப்படுகிறது நிர்வாக அணுகுமுறைகள் மற்றும் ஒரு நிறுவனத்தின் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் சம்பள நிர்ணயம் இருக்கும் ஆகவே இவை அனைத்தும் நாம் பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதிய கட்டமைப்பு மற்றும் ஊதியத்தின் அளவை நிர்ணயிக்கிறது இத்துடன் நான் எனது விரிவுரையை முடிக்கிறேன் என்னுடைய அடுத்த விரிவுரையில் நான் ஊக்கத்தொகை மற்றும் வெகுமதி முறைகள் பற்றி விவாதிப்போம் இந்த விரிவுரையைக் கேட்டதற்கு மிக்க நன்றி இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதைப் பற்றி நான் விரிவுரையில் விளக்குகிறேன்